ARM ப்ராசசர் பதிவேடுகளில் ஒரு ஆச்சரியத்திற்குரிய அம்சம் என்னவென்றால் அது 16 பொது பயன்பாடு பதிவேடுகளை பயன்படுத்தப்படுவதே ஆகும் அவற்றை R 0 முதல் R 15 என்க ஒரு நிரல் இயக்கப்படும் பொழுது பிராசஸரானது பயனர் முறையில் செயல்படுகிறது எனலாம் இவ்வேளையில் R 0 முதல் R 15 வரையுள்ள பதிவேடுகளை பயனர் பயன்படுத்தலாம் இங்கே உள்ள 16 பதிவேடுகளில் R15 என்பது ப்ரோக்ராம் கவுண்டரை குறிக்கும் நமக்கு தெரிந்த மற்ற பிராசஸர்களில் ப்ரோக்ராம் கவுண்டர் என்பது ஒரு சிறப்புப் பதிவேடு ஆகும் அதை ஒரு சில கட்டளைகளால் மட்டுமே அணுக முடியும் எடுத்துக்காட்டாக 8085 இல் PCHL என்ற கட்டளையை பயன்படுத்தி ப்ரோக்ராம் கவுண்டரை அணுகமுடியும் இல்லையென்றால் ஒரு உப வழக்க நிரலை அழைத்து தகவல் அடுக்கில் உள்ள ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பை அணுகலாம் பின்னர் கணக்கீடுகளை செய்து கொள்ளலாம் ARM பிராசஸரை பொறுத்தவரையில் R 15 என்ற பதிவேடு பொது பயன்பாட்டு பதிவேடாக பயன்படுத்தலாம் R 13 என்ற பதிவேடு இங்கே தகவல் அடுக்கு குறிப்பானாக வழக்கமாக பயன்படுத்தப்படுகிறது இங்கே வழக்கமான என்ற வார்த்தையை குறித்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இதை இவ்வாறுதான் பயன்படுத்த வேண்டும் என்று சட்டங்கள் எதுவும் கிடையாது ஆனால் இதை ஒரு தகவல் அடுக்கியாக வேண்டுமானால் பயன்படுத்தலாம் இதை ஒரு சாதாரண பதிவேடாகவும் பொது பயன்பாட்டு பதிவேடாகவும் பயன்படுத்தலாம் பொதுவாக இது தகவல் அடுக்கியாக பயன்படுத்தப்படுவது வழக்கம் இங்கே குறித்து கொள்ளவேண்டிய மற்றொன்று என்னவென்றால் PUSH மற்றும் POP போன்ற கட்டளைகள் ARM இல் பயன்படுத்தப்படுவதில்லை எனவே ARM இல் தனியே தகவல் அடுக்கியும் பயன்படுத்தப்படுவதில்லை இது ஆச்சரியமான ஒன்றாகத் தோன்றலாம் ஏனென்றால் நாம் எழுதும் நிரலில் அல்லது உபநிரலில் தகவல் அடுக்கியை பயன்படுத்த முடியாது எனும்போது உப வழக்க நிரலின் முகவரியை எங்கே பதிவிடுவோம் என்ற கவலை தோன்றும் இந்தப் பிரச்சனைக்கான தீர்வு நிரலைப் பொறுத்தது என்று ARM வடிவமைப்பாளர்கள் நினைத்தார்கள் அதுமட்டுமல்ல சில நேரங்களில் உப வழக்கு நிரலை அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவேதான் இதை இவர்கள் இவ்வாறாக வடிவமைத்தார்கள் இங்கே ஒரு முழு குறியீடும் ஒற்றை வழக்க நிரலாகும் எனவே இங்கு உப நிரல்கள் இல்லை இதனால் தகவல் அடுக்கை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதனால்தான் ARM இல் தகவல் அடுக்கு பயன்படுத்தப்படவில்லை தகவல் அடுக்கி ஒருவேளை தேவைப்பட்டால் அதை நாம் சொந்தமாக வரையறுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இதைப்பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம் ARM இல் தகவல் அடுக்கு இல்லை என்னும் பட்சத்தில் உப நிரலை அழைப்பதற்கும் பழைய முகவரிக்கு மீண்டு வரவும் முடியாத நிலை ஏற்படும் இதற்கான தீர்வுதான் R 14 என்ற இணைப்பி பதிவேடு எப்பொழுதெல்லாம் வழிமுறை அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மீட்சி முகவரி தானாகவே இந்தப் பதிவேட்டில் பதியப்படும் இது எவ்வாறெனில் R 14 இல் உள்ள முகவரியின் நகல் R 15 க்கு மாற்றப்படும் இப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிரலில் ABC என்ற உப வழக்க நிரலை அழைக்க வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் மேலே படத்தில் உள்ளவாறு ABC என்ற உப வழக்க நிரல் வேறு ஒரு பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை இயக்கிய பின் முக்கிய நிரலுக்கு மீண்டு வர வேண்டும் Call ABC என்ற கட்டளை 1000 என்ற முகவரியில் உள்ளது இது ஒரு 3 பைட் கட்டளையாகும் எனவே இதன் அடுத்த முகவரி 1003 என்பதாகும் ARM பிராஸஸரை பயன்படுத்துபவர்கள் என்ன செய்யவேண்டும் என்றால் 1003 என்ற முகவரியை R 14 என்ற இணைப்பி பதிவேட்டில் இடவேண்டும் Call என்ற கட்டளை இயக்கப்படும்போது மேற்கூறப்பட்ட செயல்பாடு நடைபெறும் இனி உப வழக்க நிரலானது இயக்கப்பட்டபின் return என்ற கட்டளை பயன்படுத்தப்படாமலேயே 1003 என்ற முகவரிக்கு நிரலின் கட்டுப்பாடு மாற்றப்படும் இப்பொழுது R 15 ஐ வேண்டுமானால் புரோகிராம் கவுண்டராக பயன்படுத்தலாம் MOV R 15 R 14 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் R14 எனும் பதிவேட்டில் உள்ள தகவலின் நகல் R 15 க்கு மாற்றப்படும் இதனால் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு மாற்றப்படுகிறது இவ்வாறாக உப வழக்க நிரலிலிருந்து மீண்டு வரமுடியும் இப்பொழுது இதனால் வரும் நன்மை என்னவென்றால் மெமரி ஆனது இந்த செயல்பாட்டில் அனுப்பப்படவில்லை ஆனால் 8085 பிராசஸரை பொறுத்தவரையில் மீட்சி முகவரியானது மெமரியில் பதியப்பட்டு பின்னர் தகவல் அடுக்கின் மேல் பகுதிக்கு மாற்றப்படும் பின்னர் உப வழக்க நிரலானது அழைக்கப்படும்போது PC இன் மதிப்புகள் PC low மற்றும் PC high க்கும் மாற்றப்படும் மீண்டும் தகவல் அடுக்கிற்கு மாற்றப்படும் பின்னர் இந்த மதிப்புகள் தகவல் அடுக்கிலிருந்து வெளியே தள்ளப்படும் இவ்வாறாக உப வழக்க நிரலானது அழைக்கப்படும் போதெல்லாம் மெமரி அணுகப்படுகிறது இந்த செயல்பாடு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இவ்வேளையில் முகவரி கடத்தி மற்றும் தகவல் கடத்தி ஆகியவற்றின் செயல்பாடு பாதிப்படையும் எனவே இதுபோன்ற செயல்பாடுகள் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வதுடன் மின் நுகர்வையும் அதிகரிக்கும் ARM ஐ பொறுத்தவரையில் R 14 மற்றும் R 15 ஆகிய பதிவேடுகள் CPU க்கு உள்ளால் அமைக்கப்பட்டுள்ளது தகவல் பரிமாற்றம் பதிவேடுகளுக்கு இடையே நடைபெறுவதால் அது வேகமாக நடைபெறும் இவ்வாறாக உப வழக்க நிரலை அழைக்கும்பணி எளிமையாக செய்து முடிக்கப்படுகிறது இதிலும் அடுத்ததாக ஒரு சிக்கல் உள்ளது அது என்னவென்றால் ABC என்ற வழக்க நிரலானது இயக்கப்படும்போது XYZ என்ற மற்றொரு வழக்க நிரலை இயக்க நேரிட்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் படத்தில் உள்ளவாறு இதைத் துவக்க முகவரியாக எடுத்துக்கொள்வோம் அதுபோல 1004 என்பது இரண்டாவது கட்டளையின் லொகேஷன் ஆகும் இங்கே அழைப்பு இயக்கப்படும்போது R 14 பதிவேடானது 10 மதிப்புகளை வரிசையாககொண்டிருக்கும் அதில் 2004 என்பது இறுதி முகவரியாக இருக்கும் இப்பொழுது XYZ என்ற வழக்க நிரலானது இயக்கப்பட்ட பின் முக்கிய நிரலுக்கு மீண்டு வர வேண்டும் இதற்காக MOV R 15 R 14 என்ற கட்டளை இயக்கப்பட வேண்டும் இதனால் நிரலின் இந்த பகுதிக்கு கட்டுப்பாடு மாற்றப்படும் ஆனால் R 14 இல் பதியப்பட்டிருக்கும் 1003 என்ற மதிப்பை இழக்க நேரிடும் இதனால் முக்கிய நிரலின் இந்த பகுதிக்கு மீண்டு வர இயலாது எனவே இந்த முறை சரியாக வேலை செய்யவில்லை எனவே இந்த சூழ்நிலையை கவனித்துக்கொள்ள ஏதாவது வழிமுறையை கையாள வேண்டும் இங்கே உள்ளமை வழிமுறை அழைப்பு நிரலில் விடுவிக்கப்படும் போதெல்லாம் இந்த சிரமம் ஏற்படும் இதற்கான தீர்வு என்னவென்றால் R 14 எனும் பதிவேட்டில் உள்ள மதிப்பை தகவல் அடுக்கிற்கு மாற்ற வேண்டும் பின்னர் முக்கிய நிரலுக்கு மீண்டு வரும் பொழுது தகவல் அடுக்கில் உள்ள மதிப்பை மீண்டும் R 14 க்கு தள்ள வேண்டும் இவ்வாறாக உபவழக்க நிரலிலிருந்து முக்கிய நிரலுக்கு மீண்டு வர முடியும் இங்கும் தகவல் அடுக்கு இந்த செயல்பாட்டை செய்ய முக்கிய பங்களிக்கிறது இருப்பினும் தகவல் அடுக்கின் தேவை செயல்படுத்தப்பட வேண்டிய நிரலுக்கு ஏற்ப இருக்கும் இப்பேர்ப்பட்ட செயல்பாட்டிற்கு மற்ற பிராசஸர்கள் ஒத்துழைப்பதில்லை இவ்வாறாக வழிமுறை அழைப்பு விடுக்கப்பட்ட போது R 14 என்பது இணைப்பி பதிவேடாக பயன்படுத்தப்பட்டு R 14 இல் உள்ள முகவரியானது R 15 க்கு மாற்றப்பட்டு அந்த செயல்பாடு நிறைவேற்றப்பட்டது அடுத்ததாக இங்கே ஒரு நிரல் நிலை பதிவேடு ஏராளமான நிலுவை நிலை பதிவேடுகள் மற்றும் SPSR என்ற பதிவேடுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நிலுவை நிலை பதிவேட்டில் எதிர்மறை பூஜ்ஜியம் கேரி மற்றும் நிரம்பி வழிதல் எனும் 4 நிபந்தனை கொடிகள் உள்ளன இங்கே துணை கேரி என்பது பயன்படுத்தப்படவில்லை இங்கே எதிர்மறை பூஜ்ஜியம் கேரி மற்றும் நிரம்பி வழிதல் எனும் 4 பிட்டுகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மேலும் சில பயனீட்டு முறைகளுக்கு CPSR பதிவேட்டின் மதிப்பை தேக்கிவைக்க SPSR என்னும் பதிவேட்டை பயன்படுத்தலாம் ARM பிராசஸரை பொறுத்தவரையில் பலவிதமான பயன் முறைகளில் இதை பயன்படுத்தலாம் இதன் பயன் முறைகளை பின்வரும் வகைகளாக பிரிக்கலாம் இவற்றுள் அடிப்படையான பயன்முறை என்பது பயனாளர் பயன்முறை என்பதாகும் இங்கே x yz if a b then x c d என்ற செயல்பாட்டை செய்ய ஒரு நிரல் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த செயலை செய்ய மெமரி அணுகப்பட வேண்டும் பின்னர் எண் கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இதுவரை நடைபெற்ற இயக்கீடை பயனாளர் பயன்முறை என்கிறோம் இதை இயக்கிய பின் x என்ற இதன் விடையை வெளியிட வேண்டும் அந்த விடையானது திரையிலோ அச்சுப்பொறியிலோ அல்லது வேறு ஏதேனும் கருவி வழியாக வெளியிட வேண்டியிருந்தால் விடையை வெளியிட எந்த கருவியை தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் ஏற்படும் இதற்கு காரணம் இந்த அமைப்பில் ஏராளமான பயனாளர் நிரல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இயக்கப்படுவதே ஆகும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் அதாவது நிரலானது ஏதேனும் ஒரு கருவியின் சேவையை பெற விரும்பினால் பயனாளர் முறையிலிருந்து OS சேவை பயன்முறை அல்லது இயக்க முறைமை பயன்முறைக்கு மாற்றப்பட வேண்டும் இதனை அமைப்பு முறை என்றும் கேர்னல் முறை என்றும் அழைப்பதுண்டு இதுபோன்ற தேவைகளுக்கு நிரலானது அமைப்பு முறையில் அல்லது கேர்னல் முறையில் இயக்கீடு செய்ய வேண்டும் இதுதான் பாதுகாப்பான பயன்முறை பயனாளர் பயன்முறையில் பல அமைப்பு ஆதாரங்களை அணுகமுடியாது ஆனால் கேர்னல் பயன் முறையில் அதை செய்யலாம் இவ்வாறாக இரண்டு வகையான பயன்முறைகள் அமைப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பயன்பாட்டு குறியீடை இயக்க பயனாளர் பயன்முறை பயன்படுத்தப்பட்டது போல மற்ற பயன் முறைகளும் இதில் உண்டு பயனாளர் பயன்முறையில் உள்ள ஒரு தடை என்னவென்றால் இதனால் CPSR பதிவேட்டின் மதிப்பை மாற்ற இயலாது எண் கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடுகள் மூலமே இதை மாற்ற முடியும் இதனால் நிரலை பயன்படுத்தி பயன்முறையை மாற்ற முடியாது ஆனால் விதிவிலக்கு உருவாக்கி மூலம் பயன்முறையை மாற்றலாம் நமது அமைப்பில் உள்ள நிரல் ஒரு கருவியின் ஒத்துழைப்பை நாடும்போது ஒரு விதிவிலக்கு இயக்க முறைமைக்கு அமைப்பு அழைப்பாக விடுக்கப்படுகிறது இதைத்தான் விதிவிலக்கு செயல்பாடு என்கிறோம் இந்த விதிவிலக்கை ஏற்படுத்த பல வழிகள் உண்டு அதேபோல இந்த விதிவிலக்கை பயன்படுத்தி பயனாளர் முறையிலிருந்து மற்ற பயன் முறைகளுக்கு இயக்கத்தை மாற்றமுடியும் அடுத்த பயன்பாட்டு முறை அதிவேக குறுக்கீடு இயக்கு பயன்முறை என்பதாகும் இது ஒரு இடை செயல்பாட்டு பயன்முறை மட்டுமல்லாமல் இது ஒரு அதிவேக குறுக்கீடும் ஆகும் சில எம்பெடெட் பயன்பாடுகளுக்கு எல்லா செயல்பாடுகளும் முக்கியமானவையாக இருக்காது சில முன்னுரிமைகள் கொண்ட செயல்கள் நடக்கும் போது மற்ற செயல்களை நிராகரிக்கலாம் உதாரணமாக ஒரு ஆலை ARM பிராசசர் வழியாக கட்டுப்படுத்தப்படுகிறது என்று கொள்வோம் இவ்வேளையில் புகை கண்டுபிடிப்பான் ஆலையில் நெருப்பையோ புகையையோ கண்டறிந்தால் உடனே மற்ற செயல்பாடுகள் நிராகரிக்கப்பட்டு அதிவேக குறுக்கீடு அமைப்பு இயக்கப்பட வேண்டும் பொதுவாக முக்கிய ஒற்றை குறுக்கீடு ஆதாரம் FIQ எனும் பின்னுடன் இணைக்கப்படுவது வழக்கம் மின் இணைப்பானது FIQ எனும் பின்னுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் இந்த பின் அதனை கண்டறியும் மின் துண்டிப்பு ஏற்படும் பட்சத்தில் முதலில் அவசர வேலைகள் முடிக்கப்பட்டு பின்னர் காப்புபிரதி எடுக்கப்படும் அதன் பின்னர் பணி நிறுத்தம் செய்யப்படும் IRQ பயன்முறை என்பதே அடுத்த வகையான குறுக்கீடு இயக்கு பயன் முறையாகும் இதுவும் ஒரு அமைப்பில் குறுக்கீடை ஏற்படுத்த உதவும் ARM பிராசஸரை பொறுத்தவரையில் இரண்டு வகையான குறுக்கீடுகள் உண்டு அவற்றுள் முதல் வகை முதல் குறுக்கீடு இயக்கு என்பதாகும் இரண்டாவது வகை சாதாரண குறுக்கீடு இயக்கு என்பதாகும் மேற்பார்வையாளர் பயன்முறை என்பதே இங்கு அடுத்ததாக பயன்படுத்தப்படும் பயன் முறையாகும் ஏதேனும் செயல்முறையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இந்த பயன் முறையை பயன்படுத்தலாம் இந்த அம்சத்தை பிராசஸர் வடிவமைப்பாளர்கள் வடிவமைத்து பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர் அடுத்ததாக நிரலில் SWI என்பது போன்ற கட்டளைகளையை பயன்படுத்துவது வழக்கம் இதைத்தான் மென்பொருள் குறுக்கீடு என்கிறோம் இந்த கட்டளையுடன் n என்ற எண்ணும் கொடுக்கப்படும் இதனால் என்ன நிகழும் என்றால் இங்கே ஏராளமான குறிப்பிடப்பட்ட இலவச மெமரி லொகேஷன்கள் உள்ளன n இன் மதிப்பிற்கு ஏற்றவாறு அந்த அமைப்பில் உள்ள மெமரி லொகேஷன் அணுகப்படும் SWI n என்ற கட்டளையில் n இன் மதிப்பு 10 என்க இங்கே இயக்க முறைமையானது ஒவ்வொரு சேவைக்கும் தனித்தனியே எண்களை வரையறுத்துக் கொள்ளும் அதாவது அச்சுப்பொறி அணுகல் திரை அணுகல் கோப்பு அணுகல் விசைப்பலகை அணுகல் போன்ற தேவைகளுக்கு தனித்தனியே எண்கள் வழங்கப்பட்டு அவற்றிற்கு உப வழக்கு நிரலும் வழங்கப்படும் அவ்வகையில் அச்சுப்பொறி அணுகலுக்கு 10 என்ற எண் வரையறுக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம் நமது நிரலில் SWI10 என்ற கட்டளைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் இதற்கான உப வழக்க நிரல் இயக்கப்பட்டு அமைப்பானது மேற்பார்வையாளர் பயன்பாட்டுமுறைக்கு மாற்றப்படும் பின்னர் அச்சுப்பொறி சேவையானது துவக்கப்படும் இதுபோன்ற மென்பொருள் குறுக்கீடுகள் OS சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டவை மீண்டும் ரீசெட் செய்யப்பட்டால் ARM ப்ராசசர் மேற்பார்வையாளர் பயன் முறையிலிருந்து பயனாளர் பயன்முறைறைக்கு இயக்க முறைமையின் கட்டளைக்கு ஏற்ப மாற்றப்படும் வரையறுக்கப்படாத கட்டளை என்பது அடுத்த வகையான பயன் முறையாகும் இதில் ARM பிராசஸர் அல்லது இணை பிராசஸருக்கு தொடர்ச்சியாக மெமரியிலிருந்து கட்டளைகள் பெறப்படுவதாக எடுத்துக்கொள்வோம் இந்த கட்டளைகள் சரியாக ஏற்றப்படாத அர்த்தமற்ற செல்லுபடியாகாத ஆப்கோடுகள் கொண்ட கட்டளைகளாக இருக்கும் பட்சத்தில் வரையறுக்கப்படாத கட்டளை என்ற பயன்முறைக்கு பிராசஸர் மாற்றப்படுகிறது அடுத்ததாக மெமரியில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் நிறுத்து என்னும் பயன்முறை பயன்படுத்தப்படும் பிராசஸர் ஒரு முகவரியை உருவாக்குகிறது என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் அப்படி ஒரு முகவரி மெமரி சிப்பில் இல்லை என்றால் இதையே தவறான மெமரி என்கிறோம் இவ்வேளையில் நிறுத்து என்னும் பயன் முறைக்கு அமைப்பானது மாற்றப்படும் இவ்வாறாக மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து பயன் முறைகளுமே ARM பிராசஸரால் ஒத்துழைக்கபடுவது ஆகும் ARM இல் ஒவ்வொரு பயன் முறைக்கும் வெவ்வேறு பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன R 0 முதல் R 15 வரையுள்ள பதிவேடுகள் பயனாளர் மற்றும் அமைப்பு பயன்முறைகளுக்கு பயன்படுத்தப்படுபவை R 15 R 14 மற்றும் R 13 என்பது முறையே ப்ரோக்ராம் கவுண்டர் இணைப்பி பதிவேடு மற்றும் தகவல் அடுக்கு குறிப்பான் என்பனவாகும் FIQ பயன்முறையில் R0 முதல் R6 வரை உள்ள பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகிறது இவை பயனாளர் பயன்முறையில் பயன்படுத்தப்பட்டது போலவே இங்கும் பயன்படுத்தலாம் ஆனால் R7 முதல் R 15 வரை உள்ள பதிவேடுகள் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை பழைய பயன்முறை போல இங்கு பயன்படுத்த முடியாது இவற்றைப் பார்க்கும்போது 8051 இல் உள்ள பதிவேடு வங்கியைப் போல் தோன்றுகின்றது இங்கு இடை சேவை வழக்க நிரலை இயக்கும்போது R7 FIQ முதல் R14 FIQ வரை உள்ள பதிவேடுகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமானால் அவ்வாறு செய்யலாம் இதனால் இப்பதிவேடுகளில் தகவலை பதிவிட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு குறுக்கீடு சேவை வழக்க நிரலை இயக்கும்போது முதலில் R1 R2 மற்றும் R3 என்னும் பதிவேடுகளை பதித்து வைக்க வேண்டும் பின்னர் அந்த வழக்க நிரல் இயக்கப்பட்ட பின் முக்கிய நிரலுக்கு மீண்டுவர வேண்டும் அதற்கு இந்த பதித்து வைக்கப்பட்ட பதிவேடுகள் பயன்படும் அதுபோல இடை சேவை வழக்க நிரலை இயக்கும் போதும் இந்த பதிவேடுகளை பயன்படுத்தி முக்கிய நிரலுக்கு மீண்டு வரலாம் அடுத்ததாக எம்பெடெட் பயன்பாடுகளுக்கு நிகழ் நேர சூழல்களில் குறுக்கீடு ஏற்பட்டால் குறுக்கீடு இயக்கப்பட்டபின் வழக்கமான செயலை தொடர ஓவர் ரேட் பயன்படுத்தப்படுகிறது இங்கே FIQ பயன்முறையில் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் R7 FIQ முதல் R14 FIQ வரையுள்ள பதிவேடுகளை பயன்படுத்தலாம் இங்கே பதிவேடுகளை பதித்து வைக்கவேண்டிய அவசியமில்லை இதுதான் இதற்கு முந்தைய செயல்பாட்டிற்கும் இப்போதைய செயல்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் இதனால் ISR இங்கே எளிமையாக்கப்படுகிறது மேற்பார்வையாளர் பயன்முறை நிறுத்து பயன்முறை வரையறுக்கப்படாத பயன்முறை மற்றும் IRQ இல் R 13 மற்றும் R 14 புதிய பதிவேடுகளாக பயன்படுத்தப்படுகிறது அனைத்து பயன் முறைகளிலும் CPSR மற்றும் SPSR பதிவேடுகளும் பயன்படுத்தப்படுகின்றன SPSR பதிவேடு சேமிக்கப்பட்ட நிரல் நிலை பதிவேடாக பயன்படுத்தப்படுகிறது எந்த ஒரு குறிப்பிட்ட பயன் முறையிலும் CPSR பதிவேட்டில் உள்ள மதிப்பு தானாகவே அதனைச் சார்ந்த SPSR என்னும் பதிவேட்டிற்குள் பதியப்படும் பின்னர் மீண்டும் பழைய நிரலுக்கு திரும்ப CPSR இல் உள்ள மதிப்பு மீண்டும் SPSR க்கு மாற்றப்பட வேண்டும் இவ்வாறாக ARM பிராசஸரில் ஏராளமான பதிவேடுகள் இருப்பதால் நிரலை எழுதி கோப்பாக தேக்கி வேகமாக இயக்க முடியும் அடுத்ததாக CPSR பதிவேடை பற்றி பார்க்கலாம் இதில் 4 முக்கிய பிட்கள் உள்ளன அவை N Z C மற்றும் V என்பன இவை முறையே எதிர்மறை பூஜ்ஜியம் கேரி மற்றும் நிரம்பி வழிதல் என்னும் மிக குறிப்பிடத்தக்க பிட்டுகளை குறிக்கும் இது ஒரு 32 பிட் பதிவேடு ஆகும் இதில் மேலும் சில சுவாரசியமான பிட்டுகளும் உள்ளன 0 முதல் 4 வரை உள்ள பிட்கள் பயன் முறைக்காக ஒதுக்கப்பட்டவை இங்கே மொத்தம் ஆறு பயன் முறைகள் உள்ளன இதற்காக ஐந்து பிட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே T என்பது கட்டைவிரல் கட்டளையை குறிக்கும் இந்த T இன் மதிப்பு ஒன்று T1 என இருக்கும்பட்சத்தில் ARM பிராசஸர் 80 இன் கட்டளை அமைப்பு பயன்படுத்தப்படும் T 0 எனில் ARM இன் கட்டளை அமைப்பு பயன்படுத்தப்படும் எனவே T எனும் பிட்டை பயன்படுத்தி ARM 80 அல்லது ARM இன் கட்டளை அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக பிட்டு எண் 6 அதாவது F என்பது FRQ அல்லது FIQ பயன்முறையை குறிக்கும் FIQ ஒன்று FIQ1 என இருக்கும்பட்சத்தில் பிராசஸர் அதிவேக குறுக்கீடு செயல்பாடு பயன்முறையில் இயங்கும் அதேபோல IRQ ஒன்று IRQ1 என இருக்கும்பட்சத்தில் பிராசஸர் இயல்பான குறுக்கீடு செயல்பாடு பயன்முறையில் இயங்கும் மற்ற பிராசஸர்களை ஒப்பிடும்போது இங்கே CPSR பதிவேடு கட்டமைப்பு மிக எளிமையான ஒன்றாக தோன்றுகிறது அடுத்ததாக ARM பிராசஸரால் ஒத்துழைக்கப்படும் தரவு வகைகளைப் பற்றி பார்ப்போம் இங்கே ஆறுவகையான தரவுகள் பயன்படுத்தப்படலாம் அவை 8 பிட் அடையாளப்படுத்தப்பட்ட மற்றும் அடையாளப்படுத்தப்படாத எண்கள் 16 பிட் அடையாளப்படுத்தப்பட்ட மற்றும் அடையாளப்படுத்தப்படாத எண்கள் 32 பிட் அடையாளப்படுத்தப்பட்ட மற்றும் அடையாளப்படுத்தப்படாத எண்கள் என்பன ஆகும் ஆக அடையாளப்படுத்தப்பட்ட மற்றும் அடையாளப்படுத்தப்படாத 8 16 மற்றும் 32 பிட் எண்கள் சிறிய அல்லது பெரிய எந்தியன் வடிவங்களிலும் ARM பிராசஸரில் பயன்படுத்தலாம் இங்கே சிறிய எந்தியன் என்பது வழக்கமான என்பதை குறிக்கும் 16 பிட் தகவலை 2 பைட் என்றும் அழைப்பதுண்டு ஒரு 2 பைட் எண் அதாவது 2434 hex என்ற எண்ணை 1000 என்ற மெமரி லொகேஷனில் பதிய முயற்சித்தால் அது இயலாது ஏனென்றால் ஒரு மெமரி லொகேஷனில் 8 பிட் எண்ணை மட்டுமே பதிய முடியும் எனவே இந்த எண்ணை பதிய 1000 மற்றும் 1001 என்ற 2 மெமரி லொகேஷன்கள் தேவைப்படும் இதிலும் இரண்டு வழக்கங்களை பயன்படுத்தலாம் முதல் வழக்கத்தில் 24 ஐ முதலிலும் பின்னர் 34 ஐ இரண்டாவதும் பதித்து வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது வழக்கத்தில் 34 ஐ முதலிலும் பின்னர் 24 ஐ இரண்டாவது லொகேஷனிலும் பதித்து வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது வழக்கத்தில் செய்யப்பட்டது என்னவென்றால் கீழ் வரிசை பைட் கீழே உள்ள மெமரி லொகேஷனிலும் மேல் வரிசை பைட் மேல் வரிசை மெமரி லொகேஷனிலும் பதியப்பட்டுள்ளது முதல் வழக்கத்தில் செய்யப்பட்டது என்னவென்றால் கீழ் வரிசை பைட் மேல் வரிசை மெமரி முகவரியிலும் மேல் வரிசை பைட் கீழ் வரிசை மெமரி முகவரியிலும் பதியப்பட்டுள்ளது இன்டல் மற்றும் மோட்டரோலா வரிசை பிராசஸர்கள் இம்முறையை பயன்படுத்துகின்றன ஆனால் ARM பிராசஸர் சிறிய அல்லது பெரிய எந்தியன் ஆகிய இரு வடிவங்களையும் பயன்படுத்துகின்றது சிறிய எந்தியன் என்பது சிறியதில் முடியும் என்பதை குறிப்பது அதாவது 34 என்ற எண் குறைந்த முகவரியில் பதியப்படும் இவ்வாறாக சிறிய மற்றும் பெரிய எந்தியன் வடிவங்களின் வேறுபாட்டை ஒரு எடுத்துக்காட்டுடன் புரிந்துகொள்ளலாம் ARM இவ்விரண்டு வகைகளையும் ஒத்துழைத்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்படுவது சிறிய எந்தியன் வடிவத்தையே ஆகும் ARM தனது உரிமத்தை தயாரிப்பாளர்களுக்கு வழங்கி ஏதேனும் ஒரு வகையை பயன்படுத்திக்கொள்ள அனுமதிக்கிறது இங்கு தகவலின் பாதை இதற்காக ஒருங்கிணைக்கப்படுகிறது அடுத்ததாக கட்டளை அமைப்பை பற்றி பார்க்கலாம் இங்கே இரண்டு வகையான கட்டளை அமைப்புகள் உள்ளன அவற்றுள் முதல் வகை என்பது ARM கட்டளை அமைப்பு ஆகும் இதுதான் தரநிலை 32 பிட் கட்டளை அமைப்பு இரண்டாவது வகை என்பது கட்டைவிரல் கட்டளை அமைப்பு ஆகும் இதை 16 பிட் சுருக்கப்பட்ட கட்டளை வடிவம் என்றும் அழைப்பர் மேலும் கட்டளைகளை தகவல் செயலாக்க கட்டளை என்றும் தகவல் பரிமாற்ற கட்டளை என்றும் பிரிக்கலாம் இவற்றுள் தகவல் செயலாக்க கட்டளை என்பது கூட்டல் கழித்தல் பெருக்குதல் போன்ற செயல்பாடுகளை செய்ய உதவும் அதுபோல தகவல் பரிமாற்ற கட்டளை என்பது தகவலை பதிவேடுகளுக்கு இடையையும் பதிவேட்டிலிருந்து மெமரி மெமரியில் இருந்து மற்றொரு இடத்திற்கும் மாற்ற பயன்படும் ஆக இவற்றைப் பயன்படுத்தி ஒரு லொக்கேஷனிலிருந்து மற்றொரு லொகேஷனுக்கு தகவலை மாற்ற முடியும் பெருக்குதல் நிபந்தனை இயக்க நிலை மற்றும் மென்பொருள் குறுக்கீடு ஆகியன அடுத்த வகையான ARM கட்டளைகள் ஆகும் கட்டைவிரல் கட்டளைகள் தரநிலை நுண் கட்டுப்படுத்தி மற்றும் நுண் செயலாக்கியில் உள்ள கட்டளைகள் போன்றவையாகும் இவை 16 பிட் சுருக்கப்பட்ட வடிவாகும் இங்கு 32 பிட்டில் 2 கட்டளைகளை உள்ளடக்கலாம் எனவே 32 பிட் கட்டளையை அணுக முயற்சித்தால் இரண்டு கட்டளைகளும் ஒரே நேரத்தில் இயக்கப்படும் எனவே குறியீடு அடர்த்தி CISC ப்ராசசரை விட இங்கு மேலானதாக இருக்கிறது குறியீடு அடர்த்தி என்பது ஒரு ப்ராசசரில் 100 வரிகளில் எழுதவேண்டிய குறியீடை மற்றொரு ப்ராசசரில் 50 வரிகளிலேயே எழுதப்பட்டால் இரண்டாவது ப்ராசசருக்கு முதல் பிராஸஸரை விட அடர்த்தி அதிகம் என்பதை காட்டும் அடர்த்தியை மெமரி பைட்டுகள் என்று அளக்கலாம் அதாவது நிரலை பதிவிட எத்தனை பைட்டுகள் தேவைப்படும் என்பதை அது குறிக்கும் அடுத்ததாக குழாய் தொடர் வடிவத்தில் மாறும் விரிவாக்கம் பற்றி பார்ப்போம் ARM கட்டைவிரல் கட்டளைகள் நேராக இயக்கப்படவில்லை என்றால் அவை ARM கட்டளைகளாக மாற்றப்பட்டு அதன்பின் இயக்கப்படும் இங்கு அடிப்படையாகவே விரிவாக்கம் நடைபெறும் இதனால் கட்டைவிரல் கட்டளைகள் ARM கட்டளைகளை விட மெதுவாக செயல்படும்